பயோஸ்டாடிஸ்டிக்ஸ் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திட்டத்தை தொடருவோம் முந்தைய வகுப்பில் இரண்டு மாதிரி டி சோதனைகள் பற்றி பேசியிருந்தோம் அடிப்படையில் இரண்டு மாதிரி டி சோதனைகள் என்பது நம்மிடம் இரண்டு செட் மாதிரிகள் உள்ளன அதாவது நீங்கள் மருந்துகளை மற்ற மருந்துகளோடு ஒப்பிடுகிறீர்கள் அல்லது விளைச்சலுக்காக இரண்டு வெவ்வேறு தாவரங்களை ஒப்பிடுகிறீர்கள் எனவே நாங்கள் மாதிரிகளை எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் அந்த இரண்டு மாதிரிகள் ஒரே மக்கள்தொகையிலிருந்து வந்ததா அல்லது வெவ்வேறு மக்களிடமிருந்து வந்ததா என்பதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் அந்த இரண்டு மாதிரி டி சோதனைகளில் இன்னும் சில சிக்கல்களைப் பார்ப்போம் ஒரு தூக்கத்தைத் தூண்டும் மருந்து 30 நபர்களுக்கு வழங்கப்பட்டது எனவே இங்கு 30 நபர்களும் ஒரே நேரத்தில்மருந்துகளும் அதே நேரத்தில் 33 நபர்களுக்கு மருந்துப்போலி வழங்கப்பட்டது மேலும் அவர்கள் தூங்குவதற்கு எடுக்கப்பட்ட நேரம் கண்காணிக்கப்பட்டது உதாரணமாக இங்கே பார்த்தால் எங்களுக்கு 15 நிமிடங்கள் 25 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன அதாவது சில தன்னார்வலர்கள் தூங்க 15 நிமிடங்கள் ஆனது அதில் மருந்துப்போலி எடுத்த தன்னார்வலர்கள் இரண்டு பேர் மருந்து உட்கொண்ட தன்னார்வலர்கள் 0 மருந்தை உட்கொண்ட 4 தன்னார்வலர்கள் 25 நிமிடங்களில் தூங்கினர் 25 நிமிடங்களுக்குப் மேல் மருந்தை உட்கொண்ட 3 தன்னார்வலர்கள் எடுத்துக் கொண்டனர் இந்த எண்கள் தூங்குவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிமிடங்களை குறிக்கிறது இப்போது கேள்வி என்னவென்றால் தூக்கத்தை விரைவாக வழிநடத்துவதற்கு மருந்து வழிவகுக்கிறதா அதாவது மருந்து மக்கள் தூங்குவதற்கு எடுக்கும் சராசரி நேரம் 95 நம்பிக்கை இடைவெளியில் மருந்துப்போலி குழுவிற்கு எடுக்கப்பட்ட சராசரி நேரத்தை விட குறைவாக உள்ளதா என்பதை அறிய விரும்புகிறேன் இது மிகவும் எளிது எனவே எங்களிடம்மருந்து உட்கொண்ட 30 தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள் மருந்துப்போலி உட்கொண்ட 33 தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள் இங்கு முந்தைய வகுப்பில் நான் பேசிய சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் நாம் t ஐ கணக்கிட வேண்டும் அதாவது XH என்பது ஒரு குழுவிற்கான சராசரி மற்றும் இது மற்றொரு குழுவிற்கான சராசரி மூலம் அதாவது 1 குழுவிற்கான மாதிரிகளின் எண்ணிக்கை மற்றும் nL என்பது மற்றொரு குழுவிற்கான மாதிரிகளின் எண்ணிக்கை பின்னர் எஸ்பி n H 1 sH ஆல் வழங்கப்படுகிறது எனவே S H என்பது முதல் குழுவிற்கான நிலையான விலகல் sL இரண்டாவது குழுவின் நிலையான விலகல் ஆகும் இது t கணக்கிடப்பட்டதாக அழைக்கப்படுகிறது என்றால் t கணக்கிடப்பட்ட அட்டவணை t ஐ விட குறைவாக இருந்தால் கணக்கிடப்பட்ட t அட்டவணை T ஐ விட குறைவாக இருக்கும் பின்னர் H0 ஐ நிராகரிக்கவும் சுதந்திரத்தின் அளவு df nH -1 எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கலில் இது 63 2 ஆக 61 சுதந்திரத்தின் அளவாக இருக்கும் H என்ற பூஜ்ய கருதுகோள் μa க்கு சமம் அது பூஜ்ய கருதுகோள் அதாவது மருந்து இரண்டுமே ஒரே மருந்தாக இருக்கலாம் பி உங்கள் மருந்துப்போலியாக இருக்கலாம் இப்போது மாற்று கருதுகோள் mu b ஐ விட குறைவாக இருக்கலாம் b உங்கள் மருந்துப்போலியாக இருக்கலாம் எனவே இது இரண்டு மாதிரி 1 வால் நாம் மாற்று வழிகளைப் பற்றி பேசுகிறோம் μ b க்கும் குறைவானது எனவே இது ஒரு வால் அல்லது ஒற்றை வால் 95 நம்பிக்கை இடைவெளி எனவே t ஐக் கணக்கிட இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் அட்டவணை t உடன் ஒப்பிட வேண்டும் H0 ஐ ஏற்றுக்கொள்ளும் அட்டவணையை விட குறைவாக உள்ளது 95 நம்பிக்கைக்கு p 0 05 ஒரு வால் சோதனை இங்கே கணக்கிடப்பட்ட t அட்டவணை t பின்னர் நீங்கள் H0 ஐ நிராகரிக்கிறீர்கள் இந்த அளவுருக்கள் அனைத்தையும் சராசரியாகக் கணக்கிட மென்பொருளைப் போன்ற ஒரு எக்செல் பயன்படுத்தலாம் தனிப்பட்ட மாதிரிகளின் நிலையான விலகல் இவை அனைத்தையும் நாம் செய்யப் போகிறோம் மீண்டும் 10 நிமிடங்கள் தூக்க நேரம் பற்றிய தகவலைக் காண்போம் இந்த மருந்தை உட்கொண்ட பல நபர்கள் மருந்துப்போலி எடுத்த நபர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை இங்கு காண்பிக்கிறேன் ஒவ்வொரு தொகுப்பின் சராசரியையும் நான் கணக்கிட வேண்டும் எனவே நான் எப்படி செய்வது இதை நான் 15 x 0 செய்வேன் 15 x 2 மருந்துப்போலிக்கு 25 x4 இங்கே உள்ளது 25 x 3 இங்கே உள்ளது அதனால் நான் கீழே செல்கிறேன் கீழே கீழே பின்னர் நான் இங்கே அனைத்து சுருக்கங்களையும் செய்கிறேன் பின்னர் இங்கே நான் 30 ஆல் வகுக்கிறேன் ஏனெனில் 30 பேர் போதைப்பொருளை எடுத்துக் கொண்டனர் பின்னர் இங்கே நான் 33 ஆல் வகுக்கிறேன் எனவே மருந்து எடுத்தவர்களுக்கு தூங்குவதற்கு நேரம் 40 5 நிமிடங்களில் ஆரம்பிக்கிறது அதேசமயம் மருந்துப்போலி எடுத்த நபர்களுக்கு தூங்குவதற்கு 43 நிமிடங்கள் பிடித்தன இப்போது கேள்வி 43 மற்றும் 40 வேறுபட்டதாகத் தோன்றுகிறது ஆனால் 40 5 என்பது 95 நம்பிக்கை இடைவெளியில் புள்ளிவிவர ரீதியாக 43 ஐ விடக் குறைவாக உள்ளது இப்போது நாம் ஒவ்வொரு தொகுப்பின் நிலையான விலகலைக் கணக்கிட வேண்டும் பின்னர் இந்த n H 1 ஐ நாம் கணக்கிட வேண்டும் அதாவது இங்கே அது 30 1 ஆக இருக்கலாம் nL 1 33 1 ஆக இருக்கலாம் பின்னர் மாறுபடும் நிலையான விலகல் சதுரம் சதுர ரூட் மாற்றாக இங்கே பின்னர் டி கால்குலேட்டரைக் கணக்கிடுங்கள் அதைத்தான் தாளின் இந்த பகுதியில் செய்கிறேன் எனவே நான் சராசரியாக 40 எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் நான் தனிப்பட்ட மதிப்பை எடுத்து பின்னர் சதுரத்தால் பெருக்கி பின்னர் வேட்பாளர்களின் எண்ணிக்கையால் பெருக்கப்படுவேன் இங்கே அது 40 15 2 ஆக இருக்கும் x இங்கே 0 மற்றொன்று மருந்துப்போலிக்கு நான் 43 03 15 2 x 2 செய்வேன் கீழே கீழே கீழே நான் கூட்டுத்தொகையைச் செய்வேன் பின்னர் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையைச் செய்வேன் பின்னர் நான் 251 ஐ நான் இங்கு பெறுகிறேன் 251 நான் இங்கே வருகிறேன் பின்னர் நான் கணக்கிட முடியும் இது 130 133 ஆல் பெருக்கப்படுகிறது பின்னர் நான் இங்கே ஒரு சதுர மூலத்தை எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் இங்கே சதுர மூலத்தைக் காணலாம் பின்னர் நான் வித்தியாசம் 2 5 செய்கிறேன் ஏனென்றால் உங்களிடம் வேறுபாடு 2 5 ஆகவும் வகுத்தல் 3 99 ஆகவும் உள்ளது எனவே t 0 633 ஆக வெளிவருகிறது இப்போது p க்கு 61 டிகிரி சுதந்திரத்திற்கான அட்டவணை t ஐ விட புள்ளிவிவரப்படி குறைவாக அல்லது அட்டவணை t ஐ விட அதிகமாக உள்ளது 05 1 வால் சோதனை இப்போது நான் இதற்குச் செல்கிறேன் இது 1 வால் சோதனை 0 05 நான் 61 க்கு கீழே செல்கிறேன் எனவே இது 1 645 ஆகும் அதனால் வெளிப்படையாக கணக்கிடப்பட்ட இந்த டி மிகவும் குறைவு பின்னர் டி அட்டவணை எனவே பூஜ்ய கருதுகோளை எங்களால் நிராகரிக்க முடியாது அதாவது மருந்துப்போலி மற்றும் மருந்துக்கு இடையில் 95 நம்பிக்கையான வரம்பில் புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்க வேறுபாடு இல்லை வழக்கமாக தூங்குவதற்கு மருந்து உட்கொண்ட மற்றும் மருந்துப்போலிக்கு ஒப்பிடும்போது சராசரியாக 2 5 நிமிடங்களுக்கு குறைவாக அமையும் ஆனால் நீங்கள் இந்த பகுப்பாய்வைச் செய்யும்போது புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்க வேறுபாடும் 95 நம்பிக்கையும் இல்லை என்பதைக் காணலாம் பூஜ்ய கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை எனவே இந்த சிக்கலை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துங்கள் அதாவது மாதிரி 1 இன் சராசரி மாதிரி 2 இன் சராசரி இதை நீங்கள் அழைத்தால் n H என்பது எண் அந்த மாதிரி 1 இல் உள்ள உருப்படிகள் இந்த மாதிரி 2 மற்றும் Sp இல் உள்ள உருப்படிகளின் எண்ணிக்கை நிலையான பிழை இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் எனவே இந்த மாதிரி 1 க்கான தனிப்பட்ட மாறுபாடுகள் இவை மாதிரி 2 இங்கே சுதந்திரத்தின் அளவு nH nL 2 ஆக இருக்கும் பின்னர் t ஐ கணக்கிடப்படுவதாக நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் பின்னர் நாங்கள் அட்டவணை t ஐப் பயன்படுத்துகிறோம் பின்னர் t கணக்கிடப்பட்ட அட்டவணை t ஐ விட குறைவாக இருந்தால் இல்லை பூஜ்ய கருதுகோளை நீங்கள் நிராகரிப்பதற்கான காரணம் அதாவது நீங்கள் பூஜ்ய கருதுகோளை ஏற்க வேண்டும் T கணக்கிடப்பட்ட அட்டவணை t ஐ விட அதிகமாக இருந்தால் மட்டுமே பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்கிறோம் பின்னர் மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மருந்து தூக்கத்தின் தொடக்கத்தை குறைக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறோம் எனவே உங்கள் பூஜ்ய கருதுகோள் μa க்கு சமம் நான் ஒரு மருந்தை a என்றும் மருந்து போலியை b என்றும் அழைத்தால் மாற்று கருதுகோள் μa μb ஐ விட குறைவாக உள்ளது இவை ஒவ்வொன்றையும் எவ்வாறு கணக்கிடுவது மிகவும் எளிமையானது முதலில் சராசரிகளைப் பற்றி பேசுவேன் சராசரியை எவ்வாறு கணக்கிடுவது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 15 x 0 25 x 4 போன்றவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள் நீங்கள் அதை தொகுத்து பின்னர் 30 ஆல் வகுக்கிறீர்கள் இது உங்களுக்கு எடுக்கப்பட்ட சராசரி நேரத்தை வழங்கும் மருந்து எடுத்தவர்கள் மருந்துப்போலிக்கு நீங்கள் 15 x 2 25 x 3 30 x 3 மற்றும் பலவற்றைச் செய்கிறீர்கள் மீண்டும் அதைச் சேர்க்கவும் பின்னர் ÷ 33 நீங்கள் சராசரியை 43 03 ஆகப் பெறுவீர்கள் எனவே இதை நீங்கள்XL பார் nH 30 ஆக இருக்கும் nL 33 ஆக இருக்கும் இப்போது இங்கே மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதன் மருந்து பகுதியை நீங்கள் பார்க்க விரும்பினால் 40 5 15 2 ஆல் பெருக்கப்படுகிறது இந்த வழக்கில் இங்கே எண் 0 பின்னர் 40 5 25 2 4 நபர்களால் பெருக்கப்படுகிறது 40 5 30 2 3 ஆல் பெருக்கப்படுகிறது உங்கள் எழுத்து இதுதான் பின்னர் இங்கே 40 5 35 2 x 6 அதைத்தான் நீங்கள் எழுதுகிறீர்கள் எனவே அதைப் போலவே நீங்கள் மருந்துக்காக தொடர்ந்து செய்கிறீர்கள் நீங்கள் செய்யும் மருந்துப்போலிக்கு நீங்கள் 43 03 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் 15 2 2 ஆல் பெருக்கப்படுகிறது அதுதான் இங்கு வருகிறது 43 03 25 2 பெருக்கப்படுகிறது 3 அதுதான் இங்கு வருகிறது பின்னர் நீங்கள் சேர்க்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் இதைப் பெற்றீர்கள் இறுதியாக நாங்கள் 251 ÷ 1 1 30 133 உடன் முடிவடைகிறோம் இது ஒன்றும் இல்லை ஏனென்றால் 30 என்பது மருந்துக்கான மாதிரிகளின் எண்ணிக்கை மற்றும் 33 மருந்துப்போலிக்கான மாதிரிகள் பின்னர் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் 3 99 க்கு வரும் சதுர வேர் அதன் முழு வகுப்பையும் உள்ளடக்கும் எண் 2 5 சரியானது இது சராசரிகளின் வித்தியாசம் எனவே நீங்கள் 2 5 3 99 ஐப் பிரித்தால் உங்களுக்கு 0 633 கிடைக்கும் அதனால் இது உங்கள் கணக்கிடப்பட்ட டி மற்றும் டேபிள் டி என்று நான் 1 96 என எழுதியுள்ளேன் நான் 95 அல்லது புள்ளி p ஐ 0 05 ஆக எடுத்துக் கொண்டால் நான் 1 வால் சோதனை எடுத்தால் 1 645 அல்ல 1 96 என இருக்க வேண்டும் எனவே இதை 1 645 ஆக படிக்க வேண்டும் இது 1 645 அல்லது 1 96 என்பது வெளிப்படையாக t அட்டவணை மிக அதிகமாக இருந்தால் உங்கள் கணக்கிடப்பட்ட டி வெளிப்படையாக நீங்கள் பூஜ்யத்தை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை 95 நம்பிக்கை இடைவெளியில் கருதுகோள் எனவே இதன் பொருள் மருந்து a மருந்துப்போலிக்கு ஒப்பிடும்போது தூங்கும் நேரத்தை குறைக்காது எனவே நாங்கள் 1 வால் 0 05 என்று சொல்லும்போது இந்த நெடுவரிசையை நீங்கள் எவ்வாறு செய்வது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் நீங்கள் மருத்துவத்தில் ஈடுபடும்போது இந்த வகையான சிக்கல்களை நாங்கள் சந்திக்கிறோம் இந்த அட்டவணை மிகவும் முக்கியமானது இந்த மேல் பகுதி 1 வால் தொடர்பானது கீழ் பகுதி தொடர்புடையது படிக்க வேண்டும் நீங்கள் 2 வால் 0 05 என்று சொன்னால் 2 வால் முற்றிலும் 0 05 ஆகும் எனவே ஒவ்வொரு பக்கமும் 0 025 ஆக இருக்கும் இது உங்களுக்கு வெளிப்புற பகுதியை மீண்டும் தருகிறது 0 025 ஒரு வால் தொடர்பானது எனவே இரண்டு வால் இது 0 05 ஆக இருப்பதால் 1 96 என்பது t மதிப்பு மற்றொரு சுவாரஸ்யமான சிக்கலைப் பார்ப்போம் செயற்கை வால்வு எலிகளில் மற்றும் மவுஸ் களில் வைக்கப்பட்டுள்ளது 30 நாட்களுக்கு பிறகு அது அகற்றப்பட்டு அதன் வலு திறமை சோதிக்கப்படுகிறது நீங்கள் புதிய பொருளை உருவாக்கும் போது அதை ஒரு விலங்கு மாதிரிகளில் வைத்திருக்கிறீர்கள் பின்னர் இயந்திரங்களின் வலிமை இயந்திர வலிமையின் மாற்றங்கள் இழுவிசை சுருக்க எங்கே பராமரிப்பு மற்றும் பலவற்றைக் காணலாம் எலிகள் மற்றும் எலிகளில் 30 நாட்களுக்கு வைக்கப்படும் செயற்கை வால்வுகள் மற்றும் 30 நாட்களுக்குப் பிறகு அவை அணியப்படுவது நிலையான விலகலுடன் அளவிடப்படுகிறது எனவே இது அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது இது மூல தரவு அல்ல ஆனால் யாரோ ஒருவர் ஏற்கனவே செய்துள்ளார் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் வால்வுகள் எலிகளில் வைக்கப்படும் போது கிழிசல் குறைவாக இருக்கும் என்று சொல்ல முடியுமா இது மீண்டும் 1 மாதிரி டி சோதனைகள் ஏனென்றால் எலிகளில் வால்வுகள் வைக்கப்படும் போது கிழிசல்கள் குறைவாக இருக்கும் என்று பார்க்க முயற்சிக்கிறோம் எனவே எலிகள் சுட்டியை விட குறைவாக இருக்கும் எனவே வெளிப்படையாக இது 1 மாதிரி டி சோதனைகள் முக்கியத்துவத்தைப் பொறுத்து 95 அல்லது 99 ஐப் பார்க்கலாம் பூஜ்ய கருதுகோள் μ எலிகள் μ சுட்டி மாற்று கருதுகோள் μ எலிகள் μ சுட்டி என்ன 99 அல்லது 95 அல்லது நீங்கள் எதைச் சொல்லுங்கள் இதுதான் நான்சொல்லியிருக்கிறேன் H0 μ rat μ m சுட்டி μrat μ m எனவே நாம் 1 வால் சோதனை பற்றி பேசுகிறோம் வெளிப்படையாக டிகிரி சுதந்திரம் 16 10 8 2 எனவே 16 டிகிரி சுதந்திரம் 1 வால் சோதனை p 0 05 க்கு சமமாக உள்ளது 16 டிகிரி சுதந்திரம் நீங்கள் 1 746 ஐப் படிக்கலாம் கணக்கீடு மூலம் நாம் பெறும் மதிப்பு 1 746 ஐ விட அதிகமாக இருந்தால் நாங்கள் நிராகரிப்பதாகக் கூறலாம் பூஜ்ய கருதுகோள் நாம் கணக்கிடும் t மதிப்பு 1 746 க்கும் குறைவாக இருந்தால் உங்களுக்கு எந்த காரணமும் இல்லை 95 நம்பிக்கை இடைவெளியில் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க நாம் இங்கே எலிகளை எடுக்கலாம் nR -1 எனவே எலிகளுக்கு nR 10 சுட்டிக்கு nm 8 சுதந்திரத்தின் அளவு 16 10 8 2 பின்னர் எலிகளுக்கு நிலையான விலகல் வழங்கப்படுகிறது எனவே அங்கு சுட்டிக்கு நிலையான விலகல் இங்கே நாம் 9 ஐ வைக்கிறோம் இங்கே 7 ÷ 9 7 ஐ வைக்கிறோம் எனவே எஸ்பி இந்த எண்ணுக்கு சமம் இப்போது நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அதாவது சராசரியாக Sp ஆல் வகுக்கப்படுவது நீங்கள் இங்கே கணக்கிட்ட முழு விஷயம் இப்போது XR இதன் மூலம் XM வழங்கப்படுகிறது எனவே இதை வகுக்கிறோம் இதை எடுத்துக்கொள்கிறோம் sqrt 110 18 எங்களுக்கு 6 89 கிடைக்கிறது எனவே வெளிப்படையாக நாம் கணக்கிடும் t மதிப்பு அட்டவணை t ஐ விட மிகப் பெரியது எனவே 95 நம்பிக்கை இடைவெளியில் பின்னர் கருதுகோளை நிராகரிக்கிறோம் பின்னர் மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் தயவுசெய்து இங்கே ஒரு மைனஸ் இல்லை ஏனென்றால் நான் எலி மைனஸ் X மீ எடுத்துள்ளேன் மற்றும் எலி எண்கள் சிறியவை நீங்கள் 99 ஒற்றை வால் சோதனையைப் பார்த்தாலும் 99 ஒற்றை வால் சோதனையைப் பார்ப்போம் அதாவது இங்கே 0 1 10 பிளஸ் 8 கழித்தல் 2 என்பது 16 ஆகும் எனவே இங்கே 2 583 ஐப் பார்ப்போம் பூஜ்ய கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் அது 95 அல்லது 99 ஆக இருந்தாலும் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க முடியும் மாற்று கருதுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது செயற்கை கிழிசல்சுட்டியை விட எலிகளில் கிழிசல்அதிகம் எனவே நீங்கள் இந்த வகையான சிக்கல்களைச் செய்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதாவது நான் உங்களுக்கு நிறையக் காட்டுகிறேன் எளிய எக்செல் பயன்படுத்தலாம் மற்றும் இந்த கணக்கீடுகள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த சமன்பாடுகளின் தொகுப்பாகும் எக்செல் இல் கிடைக்கக்கூடிய அந்த டி டெஸ்ட் செயல்பாட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் அங்கு நீங்கள் மாதிரிகளின் தொகுப்பிற்கான மூல தரவையும் மற்றொரு வரிசை மாதிரிகளுக்கான மற்றொரு வரிசை தரவையும் டி டெஸ்ட் செயல்பாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய எக்செல் இல் கிடைக்கும் இரண்டு மாதிரி டி டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது மாறுபாடு சமமாக இருக்கும்போது மற்றும் 2 மாதிரி டி டெஸ்ட் மாறுபாடு சமமாக இல்லாதபோது ஆனால் அந்த டி டெஸ்ட் செயல்பாட்டால் இந்த வகை கணக்கீட்டை செய்ய முடியாது ஏனெனில் இந்த தரவுகளில் மூல தரவு இல்லை நிலையான விலகல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன எக்செல் செயல்பாடு டி டெஸ்ட் நம்மிடம் மூல தரவு இருக்கும்போது மட்டுமே செய்ய முடியும் எனவே இது போன்ற தரவு எங்களிடம் இருந்தால் நீங்கள் இந்த சமன்பாடுகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் வரைபட திண்டு ஆன்லைன் மென்பொருளையும் பயன்படுத்த முடியாது உங்களிடம் இது போன்ற தரவு இருந்தால் இந்த சமன்பாடுகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதனால்தான் நான் இந்த சமன்பாடுகளில் அதிக நேரம் செலவழிப்பதன் மூலம் நீங்கள் அடிப்படை பற்றி ஒரு யோசனை பெறுவீர்கள் t ஐ கணக்கிடுவதற்கு பின்னால் கணிதம் இல்லையெனில் மென்பொருள்கள் கண்மூடித்தனமாக உங்களுக்கு சில டி கொடுக்கலாம் இது புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்கதாக இல்லை அல்லது புள்ளிவிவர ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல எனவே யாரும் அதை செய்ய முடியும் ஆனால் நீங்கள் 2 ஐக் கணக்கிடும்போது பயன்படுத்தப்படும் அடிப்படை சமன்பாடுகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மாதிரி டி சோதனைகள் அல்லது 1 மாதிரி டி சோதனைகள் அல்லது நம்பிக்கை இடைவெளி அதனால்தான் நான் அதிக நேரம் செலவிடுகிறேன் எடுத்துக்காட்டாக இந்த வகையான சிக்கல்களை எக்செல் மூலம் எங்களால் செய்ய முடியாது நீங்கள் அதை கைமுறையாக செய்ய வேண்டும் இது போன்ற சமன்பாடு மாற்றீட்டை இங்கே எடுத்து பின்னர் ஒரு கால்குலேட்டர் அல்லது ஏதாவது ஒன்றைப் பயன்படுத்த வேண்டும் ஒரு எக்செல் அல்லது வரைபட திண்டு கூட செய்ய முடியும் என்ன மூல தரவு என்றால் உதாரணமாக நீங்கள் 10 எலிகள் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நான் 10 பேரையும் வைத்திருப்பேன் கிழிசல்கள் மதிப்பு 0 0045 0 0048 போன்றவை தெரியும் எனக்கு 8 சுட்டி இருந்தால் எல்லா 8 உடைகள் மதிப்புகளும் இருக்கும் அதேசமயம் இந்த 10 தரவு தொகுப்பின் சராசரி மற்றும் நிலையான விலகல் கொடுக்கப்பட்டுள்ளது யாரோ ஏற்கனவே அந்த கணக்கீட்டைச் செய்து உங்களுக்கு வழங்கியுள்ளனர் எனவே எக்செல்ஸ் அல்லது வரைபட திண்டு இருக்காது இந்த வகை தரவைக் கையாள முடியும் எனவே நீங்கள் இந்த சமன்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நாங்கள் 2 மாதிரி டி சோதனைகளைப் பற்றி பேசினோம் அங்கு நீங்கள் 2 வெவ்வேறு செட் மாதிரிகளை ஒப்பிடலாம் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி t ஐ எவ்வாறு கணக்கிடுவது என்று நான் சொன்னேன் சமன்பாடு t ஒரு வால் அட்டவணையை விட பெரியதா அல்லது இரண்டு வால் சோதனை அட்டவணையை விட பெரியதாக இருந்தால் நாம் பூஜ்யத்தை நிராகரிக்கிறோம் அது t அட்டவணையை விட குறைவாக இருந்தால் பூஜ்ய கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் மேலும் ஒரு வால் சோதனையைப் பார்த்தோம் மருந்து மருந்து மருந்துப்போலியை விட மிக வேகமாக தூக்கத்தைத் தூண்டுகிறது என்று சொல்கிறோம் அவை எலிகளில் பொருத்தப்படும்போது அவை வால்வில் இருந்தன உண்மையில் அவை அதிகம் எனவே அந்த வகையான விஷயத்தில் நாம் ஒரு வால் சோதனை பற்றி பேசுகிறோம் அட்டவணையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் நான் உங்களுக்குக் காண்பித்தேன் அது மிக மிக முக்கியமானது அந்த அட்டவணை மேலே ஒரு வால் பி மதிப்புகள் மற்றும் இங்கே இரண்டு வால் பி மதிப்புகள் என்று சொல்கிறது இது உங்களுக்கு டிகிரி தரும் சுதந்திரம் இரண்டு மாதிரி டி சோதனையில் சுதந்திரத்தின் அளவுகள் ஒரு மாதிரி தொகுப்பு 1 க்கான மாதிரிகளின் எண்ணிக்கையாகவும் ஒரு மாதிரி தொகுப்பு 2 மாதிரிகளின் மாதிரிகளின் எண்ணிக்கையாகவும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்க அதேசமயம் நீங்கள் ஒரு மாதிரி சோதனையைச் செய்யும்போது அது மொத்த மாதிரிகள் கழித்தல் 1 ஆக இருக்கும் அது சுதந்திரத்தின் டிகிரிகளின் எண்ணிக்கையாக இருக்கும் அடுத்த வகுப்பில் ஜோடி செய்யப்பட்ட டி சோதனைகள் பற்றி பேசுவோம் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி